இன்று நான் உங்களுக்கு ஒளிமின் விளைவு சோதனையை பற்றி விளக்கப் போகிறேன் இந்த சோதனையின் நோக்கம் வெவ்வேறு அலைநீளங்களுக்கு கண்டறியப்பட்ட தடுப்பு மின்னழுத்தத்தை பயன்படுத்தி Planks மாறிலியை கண்டறிவது இரண்டாவது நோக்கம் ஒளி மின்னோட்டத்தின் மீதான படுகதிர் செறிவின் விளைவுகளை கண்டறிவது மற்றும் நிலையான அலை நீளத்திற்கு தடுப்பு மின்னழுத்தத்தை கண்டறிவது ஆகும் Planks மாறிலியை நாம் சோதனை மூலம் கண்டறிய போகிறோம் இது ஒரு அடிப்படை மாறிலி ஆகும் மேலும் நாம் ஒளி மின்னூட்டத்தின் மேல் ஒளி செறிவு ஏற்படுத்தும் விளைவுகளையும் நிர்ணயிக்கப்பட்ட அலைநீளத்திற்கான தடுப்பு மின்னழுத்தத்தின் விளைவுகளையும் அறிய போகிறோம் இந்த ஒளி மின் விளைவின் வரலாற்றுப் பின்னணியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் குவாண்டம் இயற்பியல் பிறந்த தினம் டிசம்பர் 14 1900 ஆகும் E equal to h nu இந்தச் சமன்பாடு Planck கண்டறிந்ததாகும் கரும்பொருள் கதிர்வீச்சை விளக்க h என்ற அடிப்படை மாறிலியை Planck அறிமுகப்படுத்தினார் எனவேதான் இதனை குவாண்டம் இயற்பியலின் தொடக்கம் என்று குறிப்பிட்டேன் அதனால்தான் 14 டிசம்பர் 1900ஐ குவாண்டம் இயற்பியல் பிறந்த தினம் என்று குறிப்பிடுகிறோம் ஆனால் இந்த ஒளிமின் விளைவினை ஐந்து வருடங்கள் கழித்து 1905 ம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விளக்கினார் Planck's சமன்பாடு E equal to h nu மற்றும் ஐன்ஸ்டீனின் விளக்கம் அல்லது ஒளி மின் விளைவு சமன்பாடு ஆகியவற்றின் முக்கியத்துவம் அப்போது என்ன அக்காலத்தில் மக்கள் தொன்மையான இயற்பியல் கோட்பாடுகளையே நன்கறிந்திருந்தனர் ஆனால் தொன்மையான இயற்பியல் ஒளி அலையாக மட்டும் அல்லாமல் தூகலாகவும் செயல்படும் அதேபோல் துகள்கள் அலை போலவும் செயல்படும் என்ற கோட்பாட்டினை ஒருபோதும் அனுமதிக்காது இதுதான் Planckன் கருதுகோள் ஆகும் முன்னதாக de Broglieயின் கருத்து அமைவிடம் மற்றும் முடுக்கத்தை சமநேரத்தில் துல்லியமாக கண்டறிய முடியாது என்பது ஆகும் அடுத்தது Heisenbergஇன் தேறாமை கோட்பாடாகும் அதாவது அலையின் ஆற்றல் அதிர்வெண்ணை பொறுத்து அமையும் என்பதும் அது நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளை மட்டுமே கொண்டிருக்கும் என்பதுமாகும் E equal to n h h nu 2 h nu 3 h nu or h nu 1 h nu 2 h nu 3 nu 1 nu 2 nu 3 these are பல்வேறு ஆற்றலுக்கானதாகும் நான் குறிப்பிட்ட நான்கு முக்கியமான கோட்பாடுகள் பற்றி பழங்கோட்பாடுகளை கொண்டு ஒருபோதும் சிந்திக்க முடியாது ஏனெனில் அவை புதிய கோட்பாடுகள் இந்த புதிய கோட்பாடுகளை கொண்டு பல்வேறு முக்கிய பௌதிக நிகழ்வுகள் விளக்கப்பட்டுள்ளன எனவே இந்தக் கோட்பாடுகள் மெய்யானவை இந்தக் கோட்பாடுகள் எல்லாம் சோதனைகள் மூலம் சரி பார்க்கப்பட்டவை கோட்பாடுகளின் செயல் வல்லமை என்னவென்றால் முதலில் கோட்பாடுகள் மனதில் கருத்துருவாக்கம் செய்யப்படுகின்றன பின்னர் அது உறுதி செய்யப்பட்டால் அது எல்லாவற்றையும் சரியாக விவரித்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இதனைத் தான் நாம் கோட்பாடுகள் என்கிறோம் இந்த புதிய கோட்பாடுகள் எல்லாம் தொன்மையான இயற்பியல் கோட்பாடுகள் அல்ல குவாண்டம் கோட்பாடுகள் ஆகும் தொன்மையான இயற்பியல் கோட்பாடுகளால் இவற்றை ஏற்றுக் கொள்ள முடியாது ஏனெனில் இவையெல்லாம் அறிவியலின் புதிய அத்தியாயம் இயற்பியலின் புதிய பகுதி எனவே இந்த குவாண்டம் கோட்பாடுகள் தான் குவாண்டம் இயற்பியலின் தொடக்கமாகும் ஒளியியலில் விளிம்பு விளைவு மற்றும் குறுக்கீடு நிகழ்வுகளை ஒளியின் அலை இயல்பை கொண்டு விளக்க முடியும் மேலும் ஒளி செறிவு பரவல் குறுக்கீட்டு விளைவு ஓரம் விளிம்பு விளைவு ஓரம் இவற்றை எல்லாம் ஒளிச்செறிவை அலைவீச்சின் இரண்டாம் மடியாக கொண்டு விளக்க முடியும் இரண்டு அலைகள் சந்திக்கும் போது அவை குறிக்கிடுகின்றன அல்லது அங்கே விளிம்பு விளைவு ஏற்படுகிறது இவற்றை மேற்பொருந்துகை தத்துவத்தின் அடிப்படையில் தனித் தனி அலைகளின் வீச்சின் கூட்டு தொகையை கொண்டு தொகு அலையின் தொகு வீச்சை கண்டறிய வேண்டும் அதாவது intensity square of that amplitude வீச்சு கணக்கீட்டில் நிலைமை வேறுபாட்டு கோவைகளும் அடங்கும் ஒளிசெறிவு என்பது வேறொன்றுமில்லை ஒளியின் ஆற்றலாகும் ஒளிச்செறிவு அதிகம் எனில் ஆற்றலும் அதிகம் என்ற இந்தக் கருத்தை தான் நாம் விளிம்பு விளைவு மற்றும் குறுக்கீடு கோட்பாடுகளை விளக்க பயன்படுத்தி வந்தோம் ஒளி அலையாக மட்டுமே செயல்படும் என்ற கருத்தியல் இது ஒளி பற்றிய இந்த ஆற்றல் கோட்பாட்டினால் ஒளிமின் விளைவை விளக்க முடியவில்லை ஒளிமின் விளைவு என்றால் என்ன ஒளிக்கதிர்கள் உலோக பரப்பின் மீது விழுவதால் என்ன நிகழ்கின்றது அவை ஒற்றை நிற சிவப்பு வண்ண கதிர்களாகவோ நீலநிற அல்லது பச்சை நிற அதாவது அலைநீளம் எவ்வளவு வேண்டுமானாலும் கொண்ட கதிர்களாக இருக்கலாம் எனவே ஒளிக்கதிர்கள் உலோகப் பரப்பின் மேல் விழும்போது கட்டற்ற மின்னணுக்கள் அவற்றை உள்வாங்கிக்கொண்டு உலோகப் பரப்பைவிட்டு வெளியேறுகின்றன எனவே இவற்றை நாம் ஒளி மின்னணு என்று அழைக்கிறோம் ஏனெனில் இவை ஒளி அணுக்களால் விடுவிக்கப்பட்டவை இல்லை மன்னிக்கவும் இவை ஒளிக்கதிர்களால் விடுவிக்கப்பட்டவை ஆகும் ஏனெனில் இவ்விளைவு கண்டறியப்பட்ட சமயத்தில் இந்தக் கோட்பாடு உருவாகவில்லை எனவே நாம் ஒளி என்றே அழைப்போம் நான் ஒரு நேர்மின் வாயை இணைத்து மின்னழுத்தத்தை அதற்கு அளித்தால் மின்னணுக்கள் நேர்மின்வாய் நோக்கி வரும் இவை நேர்மின் வாயை அடைவதால் மின்னோட்டம் ஏற்படும் நாம இப்போது நேர்மின்வாய் மின்னோட்டத்தை கவனிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட மின் அழுத்தத்திற்கு நேர்மின்வாயை வந்தடையும் மின்னணுக்கள் அதிகமானால் மின்னூட்டம் அதிகரிக்கிறது அதனால் மின்னோட்டம் உருவாகிறது உருவான இந்த மின்னோட்டம் ஒளிச்செறிவை சார்ந்து இருக்கிறது நான் இப்போது சிவப்பு நிற விளக்கை எடுத்துக் கொண்டு அதன் ஒளிச்செறிவை அதிகரிக்கிறேன் உலோகப் பரப்பின் மேல் விழும் ஒளியின் செறிவு அதிகரித்திருப்பதால் கூடுதல் மின் அணுக்கள் வெளியேறி அவை நேர்மின் வாயை நோக்கி வரும் அதனால் மின்னோட்டம் அதிகரிக்கும் என்பது நம் எதிர்பார்ப்பாகும் இந்த விளைவு ஒளிக்கதிர்களின் நிறத்தைப் பொறுத்து அமையாது நான் வெள்ளை நிற ஒளிக்கதிர்களை பயன்படுத்தினாலும் இதே விளைவுகள் ஏற்பட வேண்டும் நான் இப்போது பயன்படுத்தும் சிவப்பு நிற ஒளிக்கதிர்களை போல் ஒற்றை நிற ஒளிக்கதிர்களை பயன்படுத்தினாலும் விளைவுகள் ஏற்பட வேண்டும் அடுத்து நான் நீலநிற விளக்கை எடுத்துக்கொண்டு சோதனையை தொடர்கிறேன் இப்போதும் நான் அதே ஒளிச்செறிவை கொண்டு சோதனையை செய்கிறேன் நான் ஒளிச்செறிவு என்று குறிப்பிடுவது ஒளிஅலை வீச்சின் இருமடி ஆகும் எனவே ஒரு குறிப்பிட்ட ஒளிச்செறிவுக்கு எல்லா அலை நீளத்திற்கும் ஒரே அளவு மின்னோட்டம் இருக்க வேண்டும் என்பது நம் எதிர்பார்ப்பு எனவே நான் ஒளிச்செறிவை அதிகரிக்கும் போது மின்னோட்டமும் அதிகரிக்கவேண்டும் ஏனெனில் அது ஒளிச்செறிவை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும் அலைநீளத்தை பொறுத்து அல்ல என்பதுதான் கோட்பாடாகும் அறிஞர்கள் எதிர்பார்த்ததும் இதையே தான் ஆனால் முடிவு வேறு ஒன்றாக இருந்தது அதாவது நேர்மின்வாய் மின்னோட்டம் அலை நீளம் குறைவாக உள்ள ஒளி அலைகளின் ஒளிச்செறிவை அதிகரித்தபோது அதிகரித்தது ஆனால் அதிக அலைநீளமும் குறைந்த அதிர்வெண்ணை கொண்ட ஒளிக்கதிர்கள் பயன்படுத்தியபோது அதன் ஒளிச்செறிவை எவ்வளவு அதிகரித்தாலும் நேர்மின்வாய் மின்னோட்டம் பெரும்பாலும் சுழியத்தையே கொண்டிருந்தது முடிவுகள் எதிர்பார்ப்புக்கு மாறாக அமைந்திருந்தது ஏனெனில் அவை ஒளி செறிவை சார்ந்து இருக்கவில்லை ஒளியின் செறிவு எவ்வளவு அதிகரித்தாலும் அவற்றால் எந்த மின்னணுக்களையும் வெளியேற்ற முடியவில்லை அவை உலோகப் பரப்பின் மேல் விழும் ஒளி அலைகளின் அதிர்வெண்ணை பொருத்தே அமைகின்றன சோதனையின் போது வெளியேறும் எல்லா மின்னணுக்களும் நேர்மின்வாயை அடையும் வகையில் அதன் மின்னழுத்தம் பொருத்தப்பட்டுள்ளது அதனால் இங்கே நேர்வாய் மின்னோட்டம் என்பது வெளியேறும் மின்னணுக்களை குறிப்பதாகும் உலோகப் பரப்பிலிருந்து வெளியேறும் மின்னணுக்களின் எண்ணிக்கை ஒளிச்செறிவைப் பொறுத்து அமைவதில்லை மாறாக அவை ஒளியின் அலைநீளம் அதிர்வெண்ணை பொறுத்து அமைகின்றன அவை ஏன் அதிர்வெண்ணை பொருத்து அமைய வேண்டும் ஏன் ஒளி செறிவை பொருத்து அமையக்கூடாது இந்தப் புதிரை தொன்மையான கோட்பாடுகளை கொண்டு விளக்க இயலவில்லை எனவே இதனை உணர்ந்து கொள்ள அறிஞர்கள் சிரமப்பட்டனர் 1905ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதனை விளக்க முற்பட்டார் அவர் ஒளியை ஒளியணு துகள்களால் ஆனதாக எண்ணினார் மேலும் அவற்றின் ஆற்றல் h nu க்கு சமம் என்றும் கருதினார் ஒளியணுக்களின் மொத்த எண்ணிக்கையை பொறுத்தே ஒளி செறிவு அமையும் என்று கருதப்பட்டது ஆனால் இது ஒளி அலையியல்பு கோட்பாட்டிற்கு முற்றிலும் மாறானதாகும் அலையியல்பு கோட்பாட்டில் அலையின் வீச்சு தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுதான் ஆற்றலுடன் தொடர்புடையது ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் cathode குழாயிலிருந்து வரும் cathode கதிர்கள் மின்னணு துகள்களால் ஆனது போல ஒளியையும் துகள்களால் ஆனதாக கருதினார் இதுபோலவே ஒளி அலைகளும் ஒளிமின் அணுக்களாளன ஒளிமின்கற்றையாகும் ஆனால் அலை என்று குறிப்பிடும் போது ஏற்படும் தொடர்ச்சியாக ஏதோ இடம்பெயர்கிறது என்ற எண்ணம் துகள் அல்லது ஒளிமின் அணு என்று குறிப்பிடும்போது தனித்த பொருளையே நினைவூட்டுகின்றன ஆனால் அவை தொடர் இடப்பெயர்ச்சி அடைகின்றன அதனால்தான் நாம் அவற்றை ஒளிமின் கற்றை என்கிறோம் எத்தனை ஒளிமின்னணுக்கள் வருகின்றன அல்லது விழுகின்றன என்பது தான் ஒளிச்செறிவு என கருதப்படுகிறது ஒளியின் ஆற்றல் என்பது ஒவ்வொரு ஒளிமின் அணுவின் ஆற்றலை குறிக்கிறது எனவே மொத்த ஆற்றல் என்பது அனைத்து ஒளிமின் அணுக்களின் கூட்டுத்தொகை ஆகும் இந்த சோதனையின் கண்டறிதல்களை ஒளி அலையியல்பு கோட்பாட்டை கொண்டு விளக்க முடியவில்லை எனவே ஐன்ஸ்டீன் ஒளி அலை துகள்களால் ஆனதாக கருதினார் Planck's ஆற்றல் வரையறை கோட்பாடான E equal to h nu என்பதைப் பயன்படுத்தி இதன் முடிவுகளை விளக்கினார் அதனால்தான் ஒவ்வொரு உலோகத்திற்கும் பணிசார் பயன் ஒன்று உள்ளது அதாவது மின்னணுக்கள் உலோகத்தினுள் கட்டற்று உள்ளன ஆனால் அவற்றால் உலோகப் பரப்பை விட்டு வெளியேற இயலவில்லை எனவே அவை வெளியேறுவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றலை நாம் அவற்றிற்கு அளித்தால் அவை உலோக பரப்பை விட்டு வெளியேறிவிடும் இந்த ஆற்றலை தான் நாம் உலோகப் பரப்பின் பணிசார் பயன் என்கிறோம் எனவே மேற்சொன்ன பணிசார் பயன்தான் மின்னணுக்கள் வெளியேறுவதை தடுக்கிறது எனவே ஒளி மின்னணுக்களின் குறைந்தபட்ச ஆற்றல் h nu 0 அல்லது உலோகப் பரப்பின் பணிசார் பயன் அளவை விட கூடுதலாக இருக்க வேண்டும் இதுதான் மின்னணுக்களை உலோகப் பரப்பிலிருந்து வெளியேறி நேர்மின்னூட்டத்தை உருவாக்க தேவைப்படும் பணிசார் பயன் W ஆகும் ஒளி மின்னணு ஆற்றல் h nu குறைவாக இருந்தால் அதாவது nu is less than nu 0 அவற்றால் மின்னணுவை வெளியேற்ற இயலாது எத்தனை ஒளிமின்னணுக்கள் உலோகப் பரப்பின் மேல் விழுந்தாலும் அவை ஒரு ஒளிமின் அணுவின் ஆற்றலை மட்டுமே எடுத்துக் கொள்ளும் அதாவது ஒரு மின்னணு ஒரு h nu ஆற்றலை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் அந்த ஆற்றலும் பணிசார் பயன் ஆற்றலை விட குறைவாக இருந்தால் மின்னணு வெளியேற முடியாது எனவே எத்தனை ஒளி மின் அணுக்கள் உலோகப் பரப்பின் மேல் விழுகின்றன என்பது ஒரு பொருட்டல்ல அதனால்தான் h nuக்கு c by lambda சமம் என்கிறோம் எனவே மின்னணுக்கள் உலோக பரப்பை விட்டு வெளியேறுமா இல்லையா என்பது ஒளியின் அலைநீளம் பொருத்தே அமையும் அதிக அலைநீளம் அல்லது குறைந்த அதிர்வெண்ணை கொண்ட ஒளியை கொண்டு எலக்ட்ரான்களை உலோக பரப்பில் இருந்து வெளியேற்ற இயலாது அதனால் நேர்மின்வாய் மின்னோட்டமும் ஏற்படாது எனவே குறைந்த அலை நீளமும் அதிக அதிர்வெண்ணும் உடைய ஒளியின் ஆற்றல் h nu நிச்சயம் ஆற்றல் h nu 0 விட கூடுதலாக இருக்கும் அல்லது பணிசார் பயன் அளவை விட கூடுதலாக இருக்கும் அப்போதுதான் ஒவ்வொரு மின்னணுவும் பணிசார் பயன் ஆற்றலைவிட கூடுதல் ஆற்றல் கொண்ட ஒளிமின் அணுவை உள்வாங்கிக் கொண்டு உலோகப் பரப்பை விட்டு வெளியேறும் பணிசார் பயன் ஆற்றலை முறியடிக்கும் மேற்பரப்பு தடையை கடக்கும் கூடுதலாக உள்ள ஆற்றல் இயக்க ஆற்றலாக செயல்படும் h nu ஆற்றல் கொண்ட ஒளி மின்னணு மற்றும் ஒளிமின் அணுக்கள் ஒளிச்செறிவை சார்ந்தருத்தல் ஆகிய கருத்துக்கள் இந்த சமன்பாட்டுக்கு வழிகோலுகின்றன அதாவது ஒளிமின் அணுவின் ஆற்றல் h nu பணிசார் பயன் மற்றும் வெளியேற்றப்பட்ட மின்னணுவின் இயக்க ஆற்றல் half m v squareன் கூட்டுத் தொகைக்கு சமமாகும் இதுதான் ஒளிமின் விளைவிற்கான ஐன்ஸ்டீனின் சமன்பாடு ஆகும் மேற்கண்ட இந்த சமன்பாடு இச்சோதனையின் முடிவுகளை தெளிவாக விளக்கியது ஆனால் அலையியல்பு கோட்பாடு அடிப்படையில் இதனை விளக்க இயலவில்லை எனவே h nu அலை நீளத்தை சார்ந்தும் W குறிப்பிட்ட உலோகத்தின் மேற்பரப்பை சார்ந்தும் இருக்கும் குறிப்பிட்ட ஒளியின் அலைநீளம் lambda மற்றும் குறிப்பிட்ட உலோகத்தின் பணி சார் பயன் W மதிப்புகளுக்கிடையிலான வித்தியாசத்தை பொருத்து h nu minus W வெளியேற்றப்பட்ட மின் அணுவின் இயக்க ஆற்றல் அல்லது திசைவேகம் இருக்கும் தடுப்பு மின்னழுத்தத்தை கொண்டு இயக்க ஆற்றலை கண்டறியலாம் எனவே மின்னணுக்கள் இந்த இயக்க ஆற்றலைக் கொண்டு நேர்மின்வாயை சென்றடையும் நாம் நேர்மின்வாயில் எவ்வித மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்காத போதும் மின்னணுக்கள் இயக்க ஆற்றலை பயன்படுத்திக்கொண்டு நேர்மின்வாயை வந்தடையும் இயக்க ஆற்றலை கண்டறிய நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நேர்மின்வாய் ல் எதிர் மின்னழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் இதனால் எதிர் முடுக்கம் ஏற்படும் மின்னணுக்கள் விலக்கல் விசையை உணரும் நேர்மின்வாய் மற்றும் எதிர்மின்வாய் இடையில் அதாவது உலோகப் பரப்புக்கும் இடையே எதிர் மின்னழுத்தத்தை நாம் மேலும் அதிகரிக்க வேண்டும் நாம் எதிர் மின்னோட்டத்தை மேலும் அதிகரித்து கொண்டே இருந்தால் ஒரு சமயத்தில் ஒரு மின்னணு கூட நேர் மின்வாய் தகட்டை வந்தடையாது மின்னூட்டம் சுழியாக இருக்கும் எனவே தகட்டின் எந்த மின்னழுத்தத்தின் போது மின்னூட்டம் சுழியாக மாறுகிறதோ அதுதான் தடுப்பு மின் அழுத்தம் என்கிறோம் அதற்கீடான நிலை ஆற்றல் e v ஆகும் e v இந்த எதிர் ஆற்றல் மின்னணுக்களின் இயக்க ஆற்றலுக்கு சமமாக இருக்கும் எனவே எதிர் மின்னழுத்த வேறுபாடு ஒளி மின்கலத்தின் நேர்மின்வாய் மற்றும் எதிர்மின்வாய்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்படும் இது மின்னணுக்களை எதிர் முடுக்கம் செய்து அதன் மின்னணு மின்னோட்ட செறிவு I ஐ குறைக்கிறது ஒரு மின்னணு கூட நேர்மின்வாயை வந்தடையாமலும் I மதிப்பும் சுழியாகவும் இருந்தால் அதை நாம் தடுப்பு மின்னழுத்தம் V என்கிறோம் இதைத்தான் நான் இதுவரை விளக்கினேன் அதாவது மின்னணுக்களின் இயக்க ஆற்றல் மதிப்பு எதிர் மின்னழுத்த சார்பினால் உண்டாகும் நிலை ஆற்றலுக்கு சமமாக இருக்கும் வரை மின்னணுக்கள் தகட்டை வந்தடையும் இதை தான் நான் முன்பே கூறினேன் அதாவது இயக்க ஆற்றல் e v half m v square மதிப்புக்கு சமமாகும் அந்த half m v square equal to h nu minus W இங்கே நான் கூடுதலாக minus phi I என குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த phi நேர்மின்வாய் பரப்பில் உண்டாகும் கூடுதல் தொடு மின்னழுத்தம் ஆகும் எனவே ஒரு மின்னணு சாதாரணமாக உலோக பரப்பை விட்டு வெளியேற முடியாது அங்கு பணிசார் பயன் Wஆல் உண்டான தடை delta உள்ளது அதேபோல் மின்னணு நேர்மின் வாய் தகட்டை அடையும் போதும் அதாவது அதன் பரப்பின் மீது தொடர்பு கொள்ளும்போதும் அது ஒரு தொடுவிசையை எதிர்கொள்ளும் அதாவது மின்னணுக்கள் எளிதில் பரப்பிற்குள் செல்ல முடியாது மாறாக ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை விரையம் செய்தே தடையை கடக்க முடியும் இதைத்தான் நான் தொடு மின்னழுத்தம் phi குறிப்பிட்டுள்ளேன் எனவே ஒளிக்கதிர்கள் உலோக பரப்பின் மேல் விரையமாக்கிய ஆற்றல் மற்றும் மின்னணு நேர்மின்வாய் தகட்டின் தொடு மின்னழுத்தத்தை கடக்க விரையம் செய்த ஆற்றல் h nu minus W minus phi போக மீதமுள்ள ஆற்றலே மின்னணுவின் இயக்க ஆற்றல் V ஆகும் அதன் மதிப்பு evக்கு சமமாகும் எனவே தடுப்பு மின்னழுத்தம் Vஐ கண்டறிய minus W plus phi by e plus h by e nu இது குறிப்பிட்ட உலோக பரப்பு மற்றும் நேர்மின்வாய்க்கு உரியதாகும் எனவே அவை மாறிலியாக எடுத்துக் கொள்ளப்படும் h by e மாறிலி ஆகும் ஏனெனில் அவை அதிர்வெண்ணை பொருத்து மாறுவதில்லை இங்கே y equal to m x plus c ஆகும் இது நேர்கோட்டின் சமன்பாடு ஆகும் எனவே y என்றால் இங்கே தடுப்பு மின்னழுத்தம் V ஆகும் and x சமம் nu ஆகும் ஆகவே m இதன் சாய்வாகும் v மற்றும் அதிர்வெண்ணுக்கு இடையே வரை படம் வரைந்தால் நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும் அந்த நேர் கோட்டிற்கு சாய்வை கண்டறிந்தால் அது h by eக்கு சமமாகும் e என்பது மின்னணுக்களின் மின்னோட்டத்தை குறிப்பதாகும் இவை கொடுக்கப்பட்ட அளவுகள் ஆகும் 6 into 10 to the minus 19 coulomb எனவே நாம் சாய்வை கண்டறிந்து விட்டு அதையும் கொடுக்கப்பட்ட e மதிப்பையும் கொண்டு h Planck மாறியின் மதிப்பை கண்டறியலாம் இதுதான் சோதனையின் இரண்டாம் பகுதி ஆகும் ஒருஅதிர்வெண் மற்றும் ஒளி செறிவு கொண்ட ஒளி மூலத்தை எடுத்துக் கொண்டு நாம் சோதனையை செய்யலாம் முதலில் விளக்கு மற்றும் ஒளிமின் கலனுக்கு இடைப்பட்ட தொலைவை அதிகரிப்போம் எனவே இப்போது ஒளி எதிர்மின்வாய் மேல் விழும் இப்போது விளக்கு மற்றும் எதிர்மின்வாய் இடையில் உள்ள தொலைவை அதிகரிப்போம் நாம் இவற்றுக்கு இடையே உள்ள தொலைவை அதிகரிக்கும்போது ஒளிமின்கலன் எதிர்மின்வாயில் விழும் ஒளிக்கதிர்களின் செறிவு குறையும் இவ்வாறாக விளக்கு மற்றும் ஒளிமின் கலன் எதிர்மின்வாய்க்கிடையே உள்ள தொலைவை மாற்றி எதிர்மின்வாயின் மேல் விழும் ஒளிசெறிவையை மாற்றலாம் இவ்வாறு ஒவ்வொரு குறிப்பிட்ட அலைநீளத்திற்கும் நேர்மின்வாயில் ஏற்படும் மாற்றத்தினை குறித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து ஒளிச்செறிவில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்ப எதிர்மின்வாயில் ஏற்படும் மாற்றத்தினை குறிப்பிட்ட அதிர்வெண் அல்லது குறிப்பிட்ட அலைநீளத்திற்கு கணக்கிட வேண்டும் இது நாம் சோதனையின் இரண்டாம் பகுதியில் செய்ய வேண்டியதாகும் இச்சோதனைக்கு பயன்படுத்தவுள்ள இந்த எளிய அடக்கமான மின் சுற்றை ஒளி மின் கலன் என்கிறோம் இந்த ஒளி மின்கலனில் நேர்மின்வாய் மற்றும் எதிர்மின்வாய் உள்ளது இப்போது நேர்மின்வாயில் ஒளி விழும் இதிலிருந்து மின்னணுக்கள் வெளியேறி நேர்மின்வாயை அடையும் இப்போது நமக்கு ஒளிமின்னோட்டம் கிடைக்கும் அதனை நாம் நேனோமீட்டர் அளவுகோலில் கண்டறியலாம் நேர் மின்வாய் மற்றும் எதிர்மின்வாய்களுக்கு இடையே உருவாக்கப்பட்டுள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு ஈடான ஒளி மின்னோட்டத்தின் செயல்பாட்டை கண்டறிய வேண்டும் இவற்றுக்கிடையே நாம் ஏற்படுத்தும் எதிர் மின்னழுத்த வேறுபாடு அல்லது தடுப்பு மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு என்பதை இந்த மின்னழுத்தமானியைக் கொண்டு அளவிடலாம் இது இவை இரண்டிற்கும் இணையாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த கருவியை கொண்டு இவற்றுக்கிடையிலான மின்னழுத்த வேறுபாடு ஏற்படுத்தப்படுகிறது இதனை உருவாக்க நம்மிடம் ஒரு சமச்சீரான மின் அழுத்தத்தை கொடுக்கும் DC மின் வழங்கி உள்ளது உதாரணமாக நாம் இப்போது 2V அளவைப் பொருத்துவோம் அடுத்து இங்கே இணைக்கப்பட்டுள்ள மின்தடைமாற்றியில் மின்னழுத்த வேறுபாடு குறைகிறது இவ்வாறாக நாம் மின்தடைமாற்றியை கொண்டு இவ்விரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை நிர்ணயிக்கலாம் மின்தடை மாற்றியின் இந்த திருகை கொண்டு மின்னழுத்த வேறுபாட்டை மாற்றலாம் நாம் எவ்வளவு மின்னழுத்த வேறுபாட்டை அளிக்கிறோம் என்பதை இந்த மின்னழுத்தமானியை கொண்டு அளவிடலாம் அடுத்து நாம் சோதனையில் ஒளி மின்கலனில் விழவேண்டிய ஒளியின் அலை நீளத்தை தேவைக்கேற்ப நாம் மாற்றி கொள்ளலாம் மேலும் நாம் தொடக்கத்தில் 0v மின்னழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்துவோம் நமக்கு இப்போது அதிகப்பட்ச ஒளி மின்னோட்டம் கிடைக்கும் அதாவது அதிக எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்கள் நேர்மின்வாயை அடையும் இப்போது நாம் எதிர் மின்னழுத்த வேறுபாட்டை அதிகரிப்போம் எதிர்மின் முனை நேர்மின்வாய் உடன் இணைக்கப்பட்டு உள்ளது எனவே எதிர் மின்னழுத்த வேறுபாட்டை மாற்றி மின்னோட்டத்தை அளவிட வேண்டும் மின்னோட்டம் குறைந்து கொண்டே வந்து ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கு மின்னோட்டம் சுழியத்தை அடையும் இதனை நாம் தடுப்பு மின்அழுத்த வேறுபாடாக எடுத்துக் கொள்ளலாம் நாம் வெவ்வேறு அலைநீளம் அல்லது வெவ்வேறு அதிர்வு எண்களுக்குரிய தடுப்பு மின்னழுத்த வேறுபாட்டை கண்டறிய வேண்டும் இவ்வாறு ஒளி மின்னோட்டத்தை கண்டறிந்த பிறகு சோதனையின் அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும் இதில் நாம் குறிப்பிட்ட அலை நீளத்தையும் குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாட்டையும் ஏற்படுத்திவிட்டு ஒளி மூலம் மற்றும் ஒளி மின்கலனுக்கு இடையே உள்ள தொலைவை அதிகரித்தால் ஒளிமின் கலனின் மேல் விழும் ஒளியின் செறிவு குறையும் இவ்வாறு மின்கலனில் மேல் விழும் ஒளியின் செறிவை மாற்றினால் அதற்கேற்ப ஒளி மின்னோட்டமும் மாறுவதை காணலாம் சோதனையின் முடிவுகளை இந்த அட்டவணையில் குறித்துக் கொள்ளலாம் இதில் இதில் மின்னழுத்தமானியின் மீச்சிறு அளவு மின்னோட்டமானியின் மீச்சிறு அளவு ஒளி மூலம் மற்றும் நிறவடிப்பானுக்கு இடையே உள்ள தொலைவு பல்வேறு அலைநீளம் உடைய ஒற்றை நிற ஒளிகற்றையை பெற ஒளிவடிப்பானை பயன்படுத்துகிறோம் ஒளிவடிப்பானிலிருந்து ஒற்றை நிற ஒளிக்கதிர்கள் ஒளி மூலத்திலிருந்து செல்வது போல் செல்லும் எனவே இதன் முன்பக்கத்திலிருந்து தொலைவை கண்டறிய வேண்டும் ஏனெனில் இந்த சோதனையின் ஒரு பகுதியில் ஒளி செறிவை மாறிலியாக வைத்துள்ளோம் அடுத்து தடுப்பு மின்னழுத்த வேறுபாட்டை கண்டறிவதாகும் இதற்கு ஒளியின் அலை நீளத்தை மாற்றி ஒவ்வொரு அலை நீளத்திற்கும் உரிய மின்னழுத்த வேறுபாடு மற்றும் ஒளிமின்னோட்டத்தை கண்டறிய வேண்டும் மேலும் எந்த மின்னழுத்த வேறுபாட்டின் போது ஒளி மின்னோட்டம் சூழியத்தை அடைகிறது என்பதையும் கண்டறிய வேண்டும் இதற்காக நாம் ஐந்து அல்லது ஆறு வெவ்வேறான அலை நீளத்திற்கு சோதனை செய்து இவற்றைக்கொண்டு வரைபடம் வரைய வேண்டும் நமக்கு வெவ்வேறு அலை நீளத்திற்கான தடுப்பு மின்னழுத்த வேறுபாடு கிடைக்கும் நான் v verses அலை நீளம் nu க்கு இடையே வரைபடம் வரைவோம் அலைநீளத்திலிருந்து அதிர்வெண்ணை கணக்கிடுவோம் சாய்வை கண்டறிந்து அதிலிருந்து Planck மாறிலியை கண்டறிவோம் இரண்டாம் பகுதி ஒளிச் செறிவுக்கும் ஒளிமின்னோட்டத்திற்கும் உள்ள தொடர்பாகும் எனவே இதில் ஒளி மூலம் மற்றும் ஒளி வடிப்பானுக்கு இடையிலுள்ள தொலைவை மாற்றினால் எதிர்மின் வாயில் விழும் ஒளியின் அளவுமா குறையும் இப்போது மின்னழுத்த வேறுபாட்டை ஏதாவது ஒரு புள்ளியில் பொருத்திக் கொள்ளலாம் இப்போது நாம் தொலைவை மாற்றி மின்னோட்டத்தை கண்டறிய வேண்டும் எனவே இதனைக் கொண்டு நாம் ஒளிச்செறிவைப் பொறுத்து எதிர்மின்வாயிலிருந்து வெளியேறும் மின்னணுக்களின் மாறுபாடு அல்லது ஒளி மின்னோட்ட மாறுபாடுகளை அறியலாம் Planck மாறிலி கணக்கீட்டு பிழைகளை கண்டறிதல் எனவே V verses nu வரைபடத்தின் சாய்வு h by e க்கு சமமாகும் சாய்வு எவ்வாறு கண்டறிவது என்றால் நமக்கு இருவேறு அதிர்வெண்களும் மின்னழுத்த வேறுபாடும் கிடைக்கும் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் அதிர்வெண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு V 1 minus V 2 by V nu 1 minus nu 2 க்கு வரைபடம் வரைந்தால் சாய்வு கிடைக்கும் h என்பது V 1 minus V 2 by nu 1 minus nu 2 into e அடுத்து இதற்கு மடக்கையை கண்டறிய வேண்டும் இதிலுள்ள e கொடுக்கப்பட்டதாகும் எனவே இதில் பிழை ஏற்பட வாய்ப்பில்லை எனவே நமக்கு 2 del V by V 1 minus V 2 கிடைக்கும் இதில் உள்ள இந்த அலகு எதையும் அளிக்கப் போவதில்லை ஏனெனில் nu வை கண்டறியப் போவதில்லை கொடுக்கப்பட்ட lambda மதிப்பில் இருந்து தான் கண்டறிய போகிறோம் எனவே இவை தான் h அளவை கண்டறிவதில் ஏற்படும் பிழை ஆகும் எனவே நான் சோதனையின் கோட்பாட்டை விளக்கி முடித்துவிட்டேன் சோதனையை அடுத்த வகுப்பில் செய்து காண்பிக்கிறேன் Thank you